வருடாந்திர செல் கல்ச்சர் அல்லது செல் கல்ச்சர் தொழில்நுட்பங்களில் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே நாங்கள் மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் மூன்றாவது வாரத்தின் முதல் 3 விரிவுரைகளை முடித்துவிட்டோம் எனவே இன்று நாம் நான்காவது சொற்பொழிவுக்குள் நுழைகிறோம் எனவே இப்போதைக்கு நீங்கள் அதைப் பார்த்தால் ஒரு வசதியின் அடித்தளத்தை எவ்வாறு அனைத்து சாத்தியக்கூறுகளிலும் அமைப்பது என்பது பற்றி நாங்கள் விரிவாகப் பேசினோம் நான் சில விஷயங்களை தவறவிட்டிருக்கலாம் எனவே தயவுசெய்து தயவுசெய்து தயவுசெய்து ஏற்கனவே உள்ள விஷயங்களின் அமைப்பைச் சேர்ப்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் நான் அதில் பெரும்பகுதியை உள்ளடக்கியுள்ளேன் என்று நம்புகிறேன் நவீன கால செல் கல்ச்சர் வசதிகளில் என்ன தேவை என்பது எதிர்கால விஷயங்கள் வரை மேலும் நகரும் ஒரு சிப்பில் ஒரு மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் ஆய்வகத்தின் உள்ளது எனவே அது ஒரு பிரிவு பின்னர் பாடத்தின் பாதி நாங்கள் உங்களுக்கு இரண்டு வகுப்புகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் விஷயங்கள் எவ்வாறு மாறுகின்றன அவை இன்குபேட்டர்கள் மற்றும் லேமினார் ப்லொவ் ஹூட் களின் சிறிய பதிப்பு மற்றும் சந்தையில் வெளிவருவது உங்களுக்குத் தெரிந்த அனைத்து வகையான விஷயங்களும் உலகெங்கிலும் நிறைய ஆர் எஸ் உள்ளது எனவே இன்று நீங்கள் ஒரு ஆய்வகத்தை எவ்வாறு அமைக்கலாம் என்பதற்கான முழு வரியையும் உங்களுக்கு வழங்கிய பிறகு இந்த மெய்நிகர் ஆய்வகத்திற்குப் பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்பது அந்த மெய்நிகர் உலகிற்குள் நுழையும் அங்கு நாம் டிஸ்ஸஸ் அல்லது கல்ச்சர் வெஸ்ஸல்ஸ் மற்றும் கல்ச்சர் CDs வெஸ்ஸல்ஸ் பற்றி பேசுவோம் மற்றும் நீங்கள் எவ்வாறு மனதில் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முன் தேவைகள் என்ன மற்றும் உங்கள் ஆராய்ச்சியின் விரைவான செயல்பாட்டிற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் என்ன ஆகவே நம்மில் உள்ளவர்கள் ஒரு செல் கல்ச்சர் சிறிதளவு செய்திருக்கிறார்கள் அல்லது எந்தவொரு உயிரி பொறியியல் அல்லது உயிரியல் அல்லது வேதியியல் பொறியியல் ஆய்வகங்கள் அல்லது பொருள் அறிவியல் ஆய்வகத்தில் பணிபுரிந்திருக்கிறோம் அங்கு உயிரியல் பக்கத்தின் சிறிய வேலை உள்ளது அவர்கள் அதை T 70 என்று அழைக்கும் சில வகையான கப்பல்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் T 20 ஃப்ளக்ஸ் மற்றும் இதேபோல் இருக்கும் எனவே நீங்கள் பார்த்திருக்க வேண்டிய வெஸ்ஸல்களின் வெவ்வேறு வடிவங்கள் என்ன என்பதை உங்களுக்கு ஒரு பார்வை அளிக்க வேண்டும் எனவே இன்றைய வகுப்பைத் தொடங்குவோம் நாங்கள் 3 வது வாரத்தில் இருக்கிறோம் மற்றும் விரிவுரை 4 W 3 L 4 இப்போது சில டிஸ்ஸஸ் இதுபோன்ற 15 மிமீ டிஸ்ஸஸ் பாலிகார்பனேட்டின் வெளிப்படையான டிஸ்ஸஸ் மிக மெல்லிய பாலிகார்பனேட்டை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் உங்களிடம் ஒரு தொப்பி உங்களிடம் உள்ளது உங்களுக்கு 15 சென்டிமீட்டர் பரிமாணம் உள்ளது மற்றும் உயரம் உங்களைச் சுற்றி இருக்கும் எடுத்துக்காட்டாக நான் பார்க்க மாட்டேன் இது போன்ற ஒரு துல்லியமான ஒன்றை ஒரு இலக்கத்தைப் போல உங்களுக்குச் சொல்ல முடியும் உயரம் என்னவாக இருக்கும் என்பது இது போன்ற உயரம் ஆகும் எனவே நீங்கள் இதை இவ்வளவு அழைக்கலாம் உங்களுக்கு ஒரு லிட் உள்ளது இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த அடித்தளத்தில் செல்கள் வளர்ந்து வருகின்றன இங்கே செல் வளர்கிறது மற்றும் நீங்கள் அதை நடுத்தர பாதியில் நிரப்புகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு ஊடகத்தை நிரப்ப முடியாது ஏனெனில் நீங்கள் செய்கிறீர்கள் செல்கள் ஆக்ஸிஜனை இழக்கும் வகையில் நீரில் மூழ்குவதை விரும்பவில்லை எனவே இப்போது இது நீங்கள் பார்த்திருக்க வேண்டிய ஒரு வகையான டிஸ்ஸஸ் பிறகு நீங்கள் 90 மிமீ டிஸ்ஸஸ் பார்த்திருக்க வேண்டும் இது 15 மிமீ டிஸ்ஸஸ் பின்னர் உங்களிடம் 90 மிமீ டிஸ்ஸஸ் உள்ளன இது இது போன்ற சிறியதாக இருக்கும் பின்னர் உங்களிடம் டி 20 ஃபிளாஸ்கில் ஏதேனும் ஒன்று உள்ளது இந்த பிளாஸ்கை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இது ஃப்ளாஸ்கின் பக்க பார்வையில் இருந்து தெரிகிறது இதுவும் செல்கள் இங்கே மீண்டும் மீண்டும் வளர்கின்றன இது எவ்வளவு தூரம் நீங்கள் நடுத்தரத்தை நிரப்புகிறீர்கள் இந்த பிளாஸ் வெவ்வேறு அளவுகளில் வருகிறது இந்த பிளாஸ்கின் ஒரு பெரிய பதிப்பு இந்த வகையான டிஸ்ஸஸ் போலவே ஒரு பெரிய பதிப்பு டிஸ்ஸஸ் மற்றும் குடுவை சிறிய பதிப்பு மிகவும் ஓலில் மிகவும் பழைய உரை புத்தகம் உங்களில் சிலர் குறிப்பிட்டிருந்தால் ஆனால் இதுபோன்ற விஷயங்கள் இன்னும் இல்லை அல்லது பெரும்பாலான ஆய்வகங்கள் இனி அதைச் செய்யாது இது அமெரிக்காவின் மேரிலாந்தில் தேசிய சுகாதார நிறுவனத்தில் ஆரம்ப நாட்களில் பின்பற்றப்பட்ட ஒன்று ஆகும் எனவே இந்த பாலிகார்பனேட்டுக்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தும் இந்த சுவாரஸ்யமான கருத்தை நாங்கள் கொண்டிருந்தோம் இது மிகவும் ஒத்த கண்ணாடிப் பொருளாக இருந்தது அவற்றை மிக மெல்லிய கண்ணாடியால் புனையலாம் இவற்றில் சில கண்ணாடியால் ஆனதற்கான காரணம் அதே காரணம்தான் மிக சமீபத்திய முந்தைய வகுப்புகளில் ஒன்றில் நான் குறிப்பிட்டது என்னவென்றால் நீங்கள் குறிக்கோளின் நுமெரிக்கல் அபேர்சர் மூலம் காட்சிப்படுத்தும்போது பொருளின் மைகிரோஸ்கோப் நுமெரிக்கல் அபேர்சர் மிகவும் முக்கியமானது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே முன்னதாக பாலிகார்பனேட்டுக்குப் பயன்படுத்தக்கூடிய பல குறிக்கோள்கள் இல்லாதபோது அவர்கள் இந்த கண்ணாடிப் பொருள்களைப் பயன்படுத்துகிறார்கள் அதன்பிறகு இடையில் ஏதோ இருக்கிறது எனவே இது கண்ணாடி மற்றும் இவை அனைத்தும் பாலிகார்பனேட் PCM அதை PC யால் மாற்றியமைத்தன இடையில் ஏதோ ஒன்று மிகவும் வேடிக்கையானது எனவே இந்த 2 பாலிகார்பனேட் பொருட்களை வைத்திருக்கின்றன மேலும் ஒரு சிறியதாக இருக்க வேண்டும் இது கண்ணாடி கவர் சீட்டை வைக்க இவற்றின் கீழும் மேலேயும் ஒரு துளை வெட்ட வேண்டும் எனவே முக்கியமாக செல் வளர்ச்சியின் பெரும்பகுதி அந்த கண்ணாடி கவர் சீட்டுக்கு மேல் நடக்கிறது மற்றும் மைகிரோஸ்கோப் பயன்படுத்தி அதைக் காட்சிப்படுத்த உதவும் வெட்டுப் பயன்பாடு ஏனெனில் அந்த வெட்டு முழுமையான புலங்களைப் பெற போதுமானதாக இருந்தது அல்லது இவை உங்களைப் போன்ற பெரியதாக வெட்டுவதற்கு போதுமானவை உதாரணமாக இந்த வெட்டு மற்றும் வெட்டுவதற்கு இது பெரியது எனவே எந்தவொரு செல் கல்ச்சர் ஆய்வகத்திலும் நீங்கள் வரும் வெஸ்ஸல்களை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சொன்னால் இவைதான் ஆனால் இங்கே முக்கியமானது என்னவென்றால் இதன் 2 ஆம் பகுதி நாம் சமாளிக்கப் போகும் அறிகுறிகள் மற்றும் இன்னும் ஒரு விஷயம் கண்ணாடி கவர்கள் சீட்டில் இந்த டிஸ்களின் அடிப்பகுதியில் மக்கள் இந்த டிஸ்களின் அடிப்பகுதியில் நேரடியாக செல்களை வளர்க்க முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே உங்களிடம் வெவ்வேறு பரிமாணங்களின் இந்த கண்ணாடி கவர் சீட்டுகள் உள்ளன நீங்கள் மிகவும் மெல்லிய கண்ணாடி கவர் சீட்டுகளை கொடுக்கலாம் அவை மிகவும் பொருத்தமான அடி மூலக்கூறு மற்றும் கண்ணாடி கவர் சீட்டுகளின் மேல் செல்களை வளர்க்கலாம் இதேபோல் உங்களிடம் 15 மிமீ டிஸ்ஸஸ் அல்லது 20 மிமீ டிஸ்ஸஸ் உள்ளன உங்களிடம் இந்த டி 20 டி 80 பிளாஸ்க் உள்ளது இப்போது முதல் விஷயம் நீங்கள் எந்த வகையான வெஸ்ஸல்களை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதை உணர உங்களுக்கு என்ன முக்கியம் எனவே இந்த சிக்கலை தீர்க்க 2 வெவ்வேறு வகையான கேள்விகள் உள்ளன நீங்கள் கேள்வி 1 செல் வகையை கேட்க வேண்டும் செல் வகை என்றால் நாம் அட்ஹரின் செல்கள் அல்லது நான் அட்ஹரின் செல்கள் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் நான் அட்ஹரின் செல்கள் பற்றி பேசுகிறோம் என்றால் எனவே இந்த செல்களைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று அர்த்தம் எடுத்துக்காட்டாக இது போன்ற ஒரு கப்பல் என்னிடம் உள்ளது அதில் எனக்கு நிரப்பப்பட்ட ஊடகம் உள்ளது இது ஊடகம் மற்றும் இந்த செல்கள் உள்ளே வருகின்றன எனவே அவை இடைநீக்கத்தில் வளர்ந்து வருகின்றன இது ஒரு சஸ்பென்ஷன் கல்ச்சர் என்றால் இது சஸ்பென்ஷன் கல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையில் ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் அது வளர எந்த வகையான அடிப்படை மேட்ரிக்ஸ் தேவையில்லை இது அடிப்படை மேட்ரிக்ஸிலிருந்து சுயாதீனமாக உள்ளது அடிப்படை மேட்ரிக்ஸ் நியாயமானது இப்போது இந்த கட்டத்தில் நாம் இவற்றைப் பற்றி பேசவில்லை ஏனென்றால் இவை நாம் கையாளும் கலங்களுக்கு வேறுபட்ட காரணம் அடிப்படை மேட்ரிக்ஸ் தேவைப்படும் ஒட்டக்கூடிய செல்களைப் பற்றி நாம் பேசினால் இந்த அடிப்படை மேட்ரிக்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அல்லது ECM எனவே உங்கள் செல் வகைக்கு ECM தேவைப்பட்டால் ACM மூலக்கூறுகள் என்னவென்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் இங்கு மீண்டும் 2 விருப்பங்கள் உள்ளன நான் விவரங்களுக்குள் வருவதற்கு முன் உங்கள் அட்ஹரின் செல்கள் நேரடியாக பாலிகார்பனேட்டில் அல்லது நேரடியாக வளரும் நிச்சயமாக இது பாலிகார்பனேட் அல்லது நேரடியாக கண்ணாடி கவர் சீட்டுகளில் அல்லது நேரடியாக வேறு எங்காவது இந்த செல்கள் இருந்தால் எனவே அது செயல்படும் முறை மிகவும் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே எடுத்துக்காட்டாக வண்ணத்தைப் பார்ப்போம் எனவே நம்மிடம் உள்ள பச்சை நிறம் கலத்தை குறிக்கிறது எனவே இந்த செல்கள் தான் இதை இப்போது நீங்கள் விளையாட வேண்டியது 1000 செல்கள் என்றால் நீங்கள் அதை ஒரு சப்ஸ்ர்டேட் விளையாடப் போகிறீர்கள் எனவே இங்கே உங்கள் சப்ஸ்ர்டேட் உள்ளது அல்லது இது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கும் டிஸ் ஆகும் அங்கு நீங்கள் டிஸ்ஸை விளையாடப் போகிறீர்கள் எனவே என்ன நடக்கும் எனவே நீங்கள் சிறிய அளவிலான நடுத்தரத்துடன் என்ன செய்கிறீர்கள் மிகக் குறைந்த அளவு எனவே இந்த கலங்களை நீங்கள் விளையாடிய இந்த டிஸ்ஸை இந்த கல்ச்சர் டிஷ் மீது அனுமதிக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அடிவாரத்தில் உள்ள கல்ச்சர் டிஷ் மீது நீங்கள் ஒரு சிறிய நடுத்தரத்தை வைத்திருக்கிறீர்கள் சரி இது மிகக் குறைவாக இருக்கும் இது ஒரு வகையான வடிவத்தை உருவாக்கும் அதன் அடுக்கு வேலை மற்றும் இந்த செல்கள் இந்த மற்றும் லிட்ரோனிக் மீது உருண்டு மற்றொரு மைகிரோஸ்கோப் காணும் செல்கள் எவ்வளவு பிரமாதமாக உருளும் அவை 180 டிகிரியில் இருக்க வேண்டிய அடித்தளத்தை மேற்பரப்புக்கு இணையாக வைத்த பிறகு அவற்றைப் பார்க்க முயற்சி செய்யலாம் எனவே இருபுறமும் உங்களுக்குத் தெரிந்திருப்பது இப்போது சாய்க்கக் கூடாது இது செல்கள் பூசப்பட்டவுடன் இது ஒரு நேரம் T 0 மற்றும் நிச்சயமாக பக்கவாட்டு இயக்கங்கள் உள்ளன அவை எவ்வளவு மெதுவாக அல்லது முலாம் பூசப்படுகின்றன என்பதைப் பொறுத்து வேகமாக மெதுவாக நடக்கின்றன அவை ஆனால் எல்லா திசைகளையும் நீங்கள் அறிந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இயக்கம் இருக்கும் அவை இருக்கும் இறுதியில் அவற்றை மைகிரோஸ்கோப்பில் ஒன்றைப் பார்ப்பது வேடிக்கையாக இருக்கும் இறுதியில் அவை ஒரு கட்டத்தில் குடியேறும் இப்போது இந்த செல்கள் செய்யும் முதல் விஷயம் இப்போது நான் ஒரு சிவப்பு நிறத்தை அறிமுகப்படுத்துகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக அனுமானம் என்று கருதுங்கள் எனவே என் அனுமானம் செல்கள் பாலிகார்பனேட் அல்லது ஸ்லாஷ் கண்ணாடி மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அல்லது இணைக்கப்படும் இது மேற்பரப்பில் இந்த செல்கள் இருக்கும்போது மட்டுமே நிகழும் அவை ஒருவிதமான சார்ஜ் கொண்டிருக்கலாம் இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்காட்டாக மேற்பரப்பில் அவை குறிப்பிட்ட அளவு பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் பாலிகார்பனேட் அல்லது நீங்கள் வைத்திருக்கும் கண்ணாடி ஆகியவை அதன் மேற்பரப்பில் ஒருவித நெகட்டிவ் சார்ஜ் கொண்டிருக்கின்றன எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் மீது குறிப்பிட்ட அளவு சார்ஜ் உள்ளது மேற்பரப்பு இது மிகவும் நிலையான சார்ஜ் ஆனால் மேற்பரப்பில் குறிப்பிட்ட அளவு சார்ஜ் இருக்கும் இப்போது செல்கள் பரப்புகளின் பாசிட்டிவ் சார்ஜ் தொடர்பு இது போன்றது எனவே இங்கே நீங்கள் செல் பாசிட்டிவ் மேற்பரப்பில் சார்ஜ் செய்கிறீர்கள் இந்த பாசிட்டிவ் சில எங்கிருந்து நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் அது வருகிறது இது ஒரு ப்ரோடீன்ஸ் சர்வர் போன்ற அனைத்தையும் பாருங்கள் அவை பாசிட்டிவ் சார்ஜ் மண் இரும்புகள் போன்றவை எனவே நேரத்திற்கு அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாசிட்டிவ் சார்ஜ் மூலக்கூறு என்று கருதுகிறது அல்லது வேறு வழியில்லாமல் நெகட்டிவ் சார்ஜ் வசூலிக்கலாம் எனவே நீங்கள் வேறு வழியில் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த கட்டத்தில் உங்கள் செல்கள் மேற்பரப்பு பாசிட்டிவ் சார்ஜ் செய்யப்படுவதாக நான் கருதுகிறேன் புள்ளி நேர்மறை நெகட்டிவ் இருப்பதைக் காண்க இது நாம் சில பந்தைக் கொடுப்பதுதான் ஆனால் நியாயமான முறையில் சார்ஜ் வசூலிக்கும் இது உங்கள் மேற்பரப்பு நெகட்டிவ் சார்ஜ் என்று கூறியுள்ளது எனவே இந்த சார்ஜ் நிகழ்வுகளுக்கு இடையில் எலக்ட்ரோ நிலையான தொடர்பு இருக்கும் இது ஆரம்ப வார இணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை ஆரம்பத்தில் உறுதி செய்யும் அவை மிகவும் வலுவான இணைப்பாக இருக்காது இது போன்ற ஏதாவது உங்களுக்குத் தெரியும் சற்றே சரளமாக ஆனால் அவை அனைத்தும் இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் நான் மிகவும் வேகமாக கடைபிடிப்பேன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வகையான உங்களுக்குத் தெரிந்த ஒன்று இருக்கும் அவர்கள் உங்களைப் போன்றவர்களாக இருப்பார்கள் இப்போது நிகழும் முதல் இடைவினைகள் இருக்கும் இந்த இடைவினைக்குப் பிறகு வேறு ஏதாவது நடக்கப்போகிறது வேறு என்ன வேறு ஏதாவது இந்த இடைவினைகளில் இந்த செல்கள் சில ப்ரோடீன்ஸ் அல்லது சில மேட்ரிக்ஸ் மூலக்கூறுகளை நான் சுரக்க ஆரம்பித்தன இளஞ்சிவப்பு நிறம் அவை கூடுதல் என்று அழைக்கப்படுகின்றன அவை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் பொருள் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் பொருள் இவை வெவ்வேறு வகையான ப்ரோடீன்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நீண்ட சங்கிலி மூலக்கூறுகளின் CDs அவற்றின் விதி இது போன்றது எடுத்துக்காட்டாக பாருங்கள் இது இப்போது உங்கள் செல் மற்றும் இங்கே சப்ஸ்ர்டேட் மற்றும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ் சப்ஸ்ர்டேட் நீங்கள் தொடர்புகொள்வதற்கான முதல் தொகுப்பை இங்கே வைத்திருக்கிறோம் அங்கு எங்களிடம் முதல் தொடர்பு உள்ளது இது உங்களுக்கு ஒரு வகையான இடத்திலேயே குடியேறத் தெரியும் சிறிது நேரம் ஒரு இடத்தில் குடியேறலாம் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் விஷயங்கள் இது போன்ற ஒன்று எனவே இது மேற்பரப்பில் நங்கூரமிடும் வகையாகும் இவை நங்கூரம் மூலக்கூறுகள் என்பதைப் பொறுத்து நான் உங்களுடைய புரிதலுக்காக நீட்டிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மிகவும் சுவாரஸ்யமாக கிட்டத்தட்ட இது ஒரு சோதனை நான் இங்கே எங்காவது செய்தேன் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் 2003 அல்லது 2002 இல் எங்காவது 2001 ல் இருக்கலாம் என்று நினைவில் கொள்கிறோம் நாங்கள் மிகவும் வேடிக்கையான பரிசோதனை செய்தோம் இது இது போன்ற கலத்தை பூசப்பட்டுள்ளது எனவே நாங்கள் கலத்தை பூசினோம் மற்றும் 2 மணிநேரம் சொன்ன பிறகு முலாம் பூசப்பட்ட பிறகு மிகவும் முரட்டுத்தனமான முறை மூலம் 6 மணி நேரத்திற்குப் பிறகு 10 மணி நேரத்திற்குப் பிறகு கலத்தை மேற்பரப்பில் இருந்து அகற்றுவோம் நாம் கவனிப்பவை மற்றும் மேற்பரப்பில் இருந்து கலத்தை அகற்றிய பிறகு எனவே இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் எஞ்சியிருப்பது அடிப்படையில் கலத்தை அதன் சுற்றியுள்ள சூழலை அழிக்காமல் மேற்பரப்பில் இருந்து அகற்ற முடிந்தால் நாங்கள் இருக்கிறோம் எனவே எங்களிடம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் உள்ளது இது மேற்பரப்பில் டெபாசிட் செய்யப்படலாம் இப்போது இந்த சூழ்நிலையில் உங்களிடம் ஆன்டிபாடிகள் இருந்தால் மீண்டும் இந்த எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் ப்ரோடீன்ஸ் எனவே தெரியாதவர்களுக்கு ஆன்டிபாடிகளின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் ஆன்டிபாடிகள் கற்பனை செய்யப்படுகின்றன எனக்கு ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு உள்ளது அந்த மூலக்கூறுக்கு மிகவும் குறிப்பிட்ட ஒரு பைண்டர் உள்ளது ஆகவே அவை மிகவும் லாம் மற்றும் புரிதலுக்காக ஆண்டிபயாடிக் என அழைக்கப்படுகின்றன இவற்றுக்கு எதிராக ஆன்டிபாடி இருந்தால் ABS ல் வைக்கிறது பின்னர் நாம் கவனித்தவை ஏறக்குறைய இதற்குள் தான் நாம் எவ்வளவு குறைவாக சென்றிருக்கிறோம் நாங்கள் 1 மணி நேரம் வரை நிர்வகிப்போம் என்று நினைக்கிறேன் எனவே முலாம் பூசப்பட்ட உடனேயே அவற்றின் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் தடயங்களை நீங்கள் வைப்பதைக் காணலாம் இல்லையெனில் ஒரு மேற்பரப்பு பாலிகார்பனேட்டைத் தவிர வேறு எதையும் கொண்டிருக்கும்போது அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை தூண்டுதல்களுக்கு இடையில் இங்கு நிகழும் இந்த முதல் தொடர்பு டி ஏவைப் பெற்று டி ஏவைக் கூறும் கலத்தின் கருவுக்கு சமிக்ஞை செய்கிறது டியூட் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் புரோட்டீன் தேவை எக்ஸ்ட்ரா செல்லுலார் புரோட்டீன் ஒருங்கிணைக்கப்பட்டு நானே நங்கூரமிட வேண்டும் ஏனென்றால் நான் இங்கே குடியேற விரும்புகிறேன் ஏனெனில் நாங்கள் இப்போது இந்த மேற்பரப்புடன் டேட்டிங் செய்கிறோம் எனவே இது போன்ற ஒன்று எனவே ஒரு சிறிய எலெக்ட்ரோஸ்டாடிக் இடைவினைகள் டி ஏவை தட்டுகளின் பாத்திரத்திற்குத் தூண்டக்கூடும் என்று நினைத்துப் பாருங்கள் இது முழுப் பிரச்சினையையும் மேற்பரப்பு உயிர் வேதியியல் அல்லது மேற்பரப்பு செல்லுலார் பையலோஜி மேற்பரப்பு செல் வேதியியல் அல்லது செல் பையலோஜி கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஒரு தனித்துவமான வழியைத் தொடங்குகிறது இந்த வார்த்தையைப் பயன்படுத்த விரும்புகிறார்கள் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இது எங்கு செல்லப் போகிறது என்பது நம் உடலில் உள்ள சில செல்கள் ஏன் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கு முக்கியமான ஒன்று நான் சொல்வதற்கு முன்பு இது இதற்கு ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தைக் கொண்டிருக்கக்கூடும் இப்போது உருவாகும் இந்த வகையான மூலக்கூறுகளின் தன்மை தரத்தின் அளவின் அடிப்படையில் செல் வகை முதல் செல் வகை வரை எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் தனித்துவமானது அதாவது எடுத்துக்காட்டாகப் பாருங்கள் அங்கே ஒரு தொகுப்பு சொல்லுங்கள் உங்கள் புரிதலுக்காகவே ஒவ்வொரு செல் வகைக்கும் 5 வெவ்வேறு வகையான ஈ எம் கம்ப்ளஸ் உள்ளன என்று நான் சொல்கிறேன் அவர்கள் அனைவரும் 5 வகைகளையும் பயன்படுத்துவது அவசியமில்லை சிலர் 2 ஐப் பயன்படுத்தலாம் சிலர் 1 3 ஆக இருக்கலாம் சிலர் 5 ஐப் பயன்படுத்தலாம் ஆனால் இப்போது 2 கலங்கள் 5 2 ஐப் பயன்படுத்தும் சூழ்நிலை உங்களுக்கு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஏனெனில் அவை வேறுபடுகின்றன ஏனெனில் அவை 2 3 4 5 உடன் ஒப்பிடும்போது அவை ஒரு பெரியதை சுரக்கக்கூடும் அவை 2 மற்றும் 1 4 5 உடன் ஒப்பிடும்போது 3 பெரியது எனவே அவை பல சேர்க்கைகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான புள்ளியைக் கொண்டுவருகிறது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் செல் குறிப்பிட்டவை அவை உயிரணு வகையைப் பொறுத்து அவை அந்த தனித்துவமான வடிவமான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் சுரக்கின்றன இப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்கிறீர்கள் இந்த கதையை அடுத்த வகுப்பில் தொடரும் முன் இதன் பொருள் என்ன புரிந்துகொள்வதன் உட்பொருள் என்ன இந்த தொடர்பு நான் இங்கே முடிக்கிறேன் நன்றி உங்கள் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி இந்த அடுத்த வகுப்பைத் தொடரும்